பக் மாற்றியின் உருவகப்படுத்துதலின் எடுத்துக்காட்டு பக் கன்வெர்ட்டரின் உருவகப்படுத்துதலைத் தொடங்குவோம் gEDA திட்டத்தை தொடங்கும் பயன்பாடுகளுக்கு நாம் செல்வோம் நான் இங்கு சென்று முதலில் இதை சேமித்து DC DC என்று தட்டச்சு செய்து இதை ஒரு நேரம் பார்க்கவும் 0044 பக் என்று அழைக்கிறேன் எனவே இங்கே dot sch கோப்பு உள்ளது எனவே இப்போது நாம் பாகங்களை ஏற்றத் தொடங்குவோம் முன்பு போல நமக்குத் தேவையான கெபாசிட்டர் மின்னழுத்த மூலங்கள் தேவை சைன் அலை அல்ல இவை இயல்புநிலையாக இருக்கும் அதை DC மின்னழுத்த மூலத்திற்கு மாற்றுவோம் நமக்கு டையோடு தேவைப்படும் நமக்கு ஒரு இன்டக்டர் தேவைப்படும் லோட்க்கு மின்தடை தேவைப்படும் பின்னர் நமக்கு ஒரு பவர் சுவிட்ச் தேவைப்படும் நமக்கு பவர் சுவிட்ச் கட்டுப்படுத்தப்பட்ட சுவிட்ச் தேவை எனவே இது ஒரு பொதுவான கட்டுப்பாட்டு சுவிட்ச் ஒரு IGBT அல்லது MOSFET உருவகப்படுத்துதலை நீங்கள் செய்ய முடியாது கட்டளையைச் சேர்க்க கட்டளையைச் சேர்க்கவும் நாம் கஸ்டம் லைப்ரரி சேர்க்க விரும்புகிறோம் அது இப்போது தொடங்கும் அதில் டையோடு மற்றும் மேக்ரோ டையோடு மாதிரி இரண்டு பாகங்கள் உள்ளன எனவே இடத்தில் எல்லாம் சரியாக உள்ளன இருக்காது எனவே DC மூல மதிப்பான 12 வோல்ட்களை வைத்துக் கொள்வோம் மேலும் இது Vin ஆக இருக்கும் எனவே நம்மிடம் இது உள்ளது உள்ளீட்டு மூலமும் இதுவும் ஒரு DC மூலமாகும் நான் இப்போது இதை ஜீரோ பாயின்ட் ஃபைவ் வோல்ட் என்று வைத்து இதை Vc அல்லது PWM க்கு நீங்கள் கொடுக்கும் கட்டுப்பாட்டு மின்னழுத்தம் என்று அழைக்கிறேன் எனவே அதை Vc என்று அழைப்போம் அதை நாம் PWM இன் உள்ளீட்டை இங்கே செய்ய வேண்டும் இப்போது பக் கன்வெர்ட்டருக்காக நாம் அதை சுழற்ற முயற்சிப்போம் பின்னர் அதை இங்கே வைக்க முயற்சிப்போம் பின்னர் ஒரு டையோடை சுழற்ற வேண்டும் பின்னர் டையோடை இங்கே வைக்கலாம் பின்னர் ஒரு இண்டக்டரை அதை வரிசையில் வைக்க வேண்டும் எனவே அது இணைப்பு கம்பிகளை உருவாக்குவது எளிது லோட் எதிர்ப்பை சுழற்றுவோம் எனவே இவை நாம் கிரௌண்ட் சின்னத்தை நகலெடுத்து ஒட்டக்கூடிய நிலைகள் எனவே உங்களிடம் இன்னும் ஒரு அடிப்படை சிம்பல் உள்ளது இப்போது அடுத்த கட்டமாக இணைப்புகளை உருவாக்குவோம் எனவே இது இங்கே இணைக்கப்பட்டுள்ளது இண்டக்டருக்கு எமிட்டர் போலிற்கு டையோடு இங்கே கெபாசிட்டர் இயல்புநிலையாக விட்டுவிடுவேன் இப்போது இங்கே சில முனைகளை வைப்போம் எனவே இப்போது இது Vin முனை எனவே நான் இதற்கு ஒரு பெயரிடுவேன் இது நமது போல் முனை எனவே வெளியீட்டு முனை பற்றி நாம் விவாதித்தது போல் இதை p என பெயரிடவும் இதை o என பெயரிடவும் கேட் டிரைவ் நோட் எப்படி இருக்கிறது என்பதைப் பார்க்க கேட் டிரைவ் நோட் மற்றும் அனைத்து கட்டுப்பாட்டு மின்னழுத்தம் Vc இல் g கேட் டிரைவ் நோட் என அழைப்போம் எனவே இங்கே கேட் டிரைவ் நோடைப் பார்த்தால் இங்கே நீங்கள் பல்ஸ் அகலம் மாடுலேட்டட் சிக்னல்கள் பல்ஸ் சிக்னல்கள் ஆகியவற்றைப் பெறுவீர்கள் இது ஆன் ஆஃப் செய்வதைக் கட்டுப்படுத்தும் மற்றும் இது மின் இன்டக்டர் மின்தேக்கியில் லோட்யின் வெளியீட்டு மின்சாரம் எவ்வாறு செலுத்தப்படுகிறது என்பதையும் கட்டுப்படுத்தும் அடுத்து சில சரியான லேபிள்களை வைப்போம் இது சுவிட்ச் என்று சொல்கிறோம் ஒரே ஒரு சுவிட்ச் மட்டுமே உள்ளது நான் அதற்கு Sw 1 என்று பெயரிடவில்லை x என்றால் இது துணை சுற்று x PWM என்பது துணை சுற்று எனவே அது பெயரிடப்பட்டது மற்றும் d ஒரே ஒரு டையோடு 1 எனவே எண்ணைக் கொடுக்க வேண்டியதில்லை 1 சி மற்றும் இது நம் Ro எனவே சில மதிப்புகளை தருகிறேன் பின்னர் இப்போது மதிப்புகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதைக் காண்பிப்பேன் இப்போது நான் இங்கே மதிப்புகளை வைப்பேன் வெளியீட்டில் 10 mH 1000 μF 100Ω மற்றும் 10 kHz மாறுதல் அதிர்வெண் மற்றும் உங்களிடம் 0 5 வோல்ட் கட்டுப்பாட்டு மின்னழுத்தம் உள்ளது இப்போது இது அதன் திட்டப் பகுதியை நிறைவு செய்யும் இதற்கான மாடலைப் போட்டு சப் சர்க்யூட்டில் இதற்கான மாதிரியை வைக்க வேண்டும் இந்த இரண்டு பாகங்களும் ஒரு துணை சுற்று ஆகும் இதற்கான பொதுவான மாதிரி மீண்டும் வரும் மற்றும் PWM ஆனது மாதிரியின் ஒரு அனலாக் முறையில் செயல்படுவது ஆகும் அதுவும் இங்கே வரும் ngSpice மிகவும் சக்தி வாய்ந்தது இது நீங்கள் இருக்கும் அனலாக் முறை மாதிரியையும் அனுமதிக்கிறது டிஜிட்டல் மற்றும் அனலாக் கலப்பு சமிக்ஞை செயலாக்கம்

எனவே இப்போது நாம் இங்கு சென்று சேமித்து கொள்வோம் எனவே இதுதான் பக் sch இங்கே DC DC போல்டரில் உள்ளது மற்றும் நான் edt01 ஐ நகலெடுத்துள்ளேன் கடந்த வாரத்தில் நாம்செய்த ரெக்டிஃபையர் உதாரணத்திலிருந்து அதை இங்கே வைத்தோம் இதில் இருந்த அதே உள்ளடக்கம் உள்ளது இப்போது இங்கே நாம் இன்னும் இரண்டைச் சேர்ப்போம் ஒன்று சுவிட்சுக்கும் மற்றொன்று PWM முக்கோணத்திற்கும் இப்போது சுவிட்சுக்கு நான் இந்த வரிகளை வைக்கிறேன் இவை துணை சுற்று இது பவர் சுவிட்ச் நாம்விளக்கிய திட்டத்தில் இருக்கும் பவர் சுவிட்ச் எனவே இது பவர் சுவிட்ச் நீங்கள் அதை இருமுறை கிளிக் செய்தால் மதிப்பு புலம் வருவதைக் காண்பீர்கள் இது ஒரு நேர்மறை முனை மற்றும் எதிர்மறை முனையைக் கொண்டுள்ளது இது நேர்மறை ns n என்பது எதிர்மறை மற்றும் Vcp என்பது கட்டுப்பாட்டு முள் இப்போது இந்த குறிப்பிட்ட பவர் ஸ்விட்சை மாதிரியாக மாற்ற ஒரு சுவிட்ச் மற்றும் 2 டையோட்களைப் பயன்படுத்துகிறது அது எப்படி இருக்கிறது என்பது பின்வருமாறு என் ரைட்டிங் பேடைத் திறக்கிறேன் அது இப்படித்தான் செல்கிறது எனவே என்னிடம் அந்த சுவிட்ச் உள்ளது இது சுவிட்ச் மற்றும் இது டையோடு மற்றும் இந்த முறையில் ஒரு ஃப்ரீவீலிங் பாடி டையோடு இருக்கட்டும் இதை நாம் nsp ஆக உருவாக்குகிறோம் இது nsn என்று அழைக்கப்படுகிறது மற்றும் கண்ட்ரோல் பின் nVcp உள்ளது எனவே இது தடுக்கிற டையோடு இது இந்த சுவிட்சைப் பொருத்தவரை முன்னோக்கி செல்லும் பாதையை மட்டுமே அனுமதிக்கிறது மற்றும் எந்தவொரு ஃப்ரீவீலிங் செயலும் டி பாடி டையோடு வழியாக செல்கிறது எனவே இது முக்கியமாக இந்த துணை சுற்றுக்கு இவ்வாறு உள்ளது எனவே இதை மூடிவிட்டு மீண்டும் இதற்கு வருகிறேன் இப்போது இங்கே நீங்கள் ஒரு டையோடு மாதிரி இருப்பதைக் கண்டால் நாம் ஏற்கனவே ரெக்டிஃபையருக்கு வரையறுத்துள்ள டையோடு மாதிரி மீண்டும் வரையறுக்க தேவையில்லை ஒரு சுவிட்ச் மாதிரி உள்ளது அதை நாம் வரையறுக்க வேண்டும் இது பைஸ் ன் இங்கே குறிப்பிடுவோம் எனவே அது இந்த கட்டத்தில் செல்கிறது எனவே இப்போது பவர் சுவிட்ச் மாதிரி மற்றும் துணை சுற்று மாதிரி உள்ளது நம்மிடம் பவர் சுவிட்ச் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளது இதை சேமித்து வைப்போம் அடுத்து நாம் PWM ஐ வரையறுக்க வேண்டும் PWM ப்ளாக்கைப் பொறுத்தவரை நாம் அதை இந்த வழியில் செய்வோம் மாதிரிக்கான பெயரை வைக்கிறேன் எனவே இது சப் சர்க்யூட் PWM முக்கோணம் np இன் மற்றும் np அவுட் ஆகும் மேலும் அதிர்வெண்ணை மாற்றும் ஒரு அளவுரு உள்ளது அதை நீங்கள் மாற்றலாம் மற்றும் வெவ்வேறு சுற்றுகளுக்கு மாறுபடும் இது இந்த பகுதிகளைக் கொண்டுள்ளது நான் இங்கே இந்த வரிகளுக்கு முன்னொட்டாக ஒன்றைப் பயன்படுத்தியுள்ளேன் அவை மாடலிங்கின் அனலாக் என்பதைக் குறிக்க நீங்கள் பெயரிடும் முறையை தேர்வுசெய்தால் அது ஒரு நல்ல நடைமுறை இப்போது அதில் மூன்று முக்கிய பகுதிகள் உள்ளன அதை நோட்பேடில் சென்று காண்பிப்பேன் எனவே இப்போது என்ன செய்யப்பட்டுள்ளது கம்பரேட்டர் உள்ளது மற்றும் கம்பரேட்டர் கரங்களுக்கு பிளஸ் மற்றும் மைனஸ் இருப்பதாகச் சொல்லலாம் நீங்கள் இங்கே ஒரு முக்கோண ஜெனரேட்டரைக் கொடுப்பீர்கள் இங்குதான் கட்டுப்பாட்டு மின்னழுத்தத்திற்கான ஒப்பீட்டு உள்ளீடு நேரம் மற்றும் இது முக்கோணத்துடன் ஒப்பிடப்படும் எனவே நான் மைனஸ் ஒன் முதல் பிளஸ் ஒன் வரையிலான முக்கோணத்தைக் கொண்டிருந்தால் இடையில் பூஜ்ஜியமாக இருந்தால் எனது கட்டுப்பாட்டு மின்னழுத்தம் Vc இவ்வாறு வெட்டுகிறது என்று சொல்லலாம் எனவே நீங்கள் நீங்கள் அமைக்கும் உங்கள் பிளஸ் அல்லது மைனஸைப் பொறுத்தது ஆனால் இந்த வகையான PWMஐ பொருத்தமான நேரத்தில் நீங்கள் உருவாக்கலாம் இதுதான் திறம்பட நாம் இங்கே செய்து வருகிறோம் எனவே நீங்கள் இங்கே காட்டியதைப் போலவே நம்மிடம் முக்கோண ஜெனரேட்டர் உள்ளது நம்மிடம் ஒரு ஒப்பீட்டாளர் ஒரு ஒப்பீடு மற்றும் பின்னர் ஒரு வரம்பு உள்ளது என்ன நடக்கிறது என்றால் இதன் வெளியீட்டின் போது நேர்மறை மற்றும் எதிர்மறை வரம்பிற்கு 15 மற்றும் 15 ஆக மாறும் எனவே நீங்கள் 15 முதல் 15 வரை வரம்பை பெறும் 0 முதல் 1 வரை 0 முதல் 1 வரை செல்லும் வகையில் அதை மட்டுப்படுத்த வேண்டும் எனவே சாதாரணமாக நாம் இங்கு ஒரு லிமிட்டரை வைக்கிறோம் இந்த வரம்பு வெளியீடு 0 முதல் 1 வரை இருக்கும் எனவே இதைத்தான் நாம்செய்து வருகிறோம் எனவே நம்மிடம் ஒரு முக்கோண ஜெனரேட்டர் உள்ளது மற்றும் ஒப்பிட்டுப் பார்க்கவும் இது மாதிரி மற்றும் வரம்பாகும் இதன் வெளியீட்டின் கீழ் வரம்பு 0 என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் 1 இந்த அனலாக் முறை மாடலிங் சுவாரஸ்யமானது நீங்கள் ngSpice கையேட்டைப் பார்க்க வேண்டும் மிகவும் விரிவானது மற்றும் அனலாக் முறை மாதிரியை எவ்வாறு செய்வது என்பதை விரிவாக விவாதிக்கிறது x spice உடன் ஒருங்கிணைக்கப்பட்டால் ngSpice இல் ஒருங்கிணைக்கப்பட்டால் பல்வேறு செயல்பாட்டுத் தொகுதிகளுக்குக் கொடுக்கப்பட்ட மாதிரிகளில் அனலாக் முறையைப் பார்ப்பீர்கள் மற்றும் நாம் வரம்பைப் பயன்படுத்தியுள்ளோம் சம்மரை பயன்படுத்தினோம் இந்த இரண்டு தொகுதிகள் மற்றும் முக்கோண ஜெனரேட்டரைப் பயன்படுத்தினோம் எனவே நீங்கள் அனலாக் முறை மாதிரிக்குச் சென்றால் இந்த மாதிரிகள் ஒவ்வொன்றின் முழு விளக்கத்தையும் உங்கள் துணை சுற்றுக்குள் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் படிக்கவும் அதற்கு a முன்னொட்டாக இருக்கும் போது அதை இங்கே பார்க்கவும் எனவே கையேட்டின் இந்தப் பகுதியைப் பார்க்க முயற்சிக்கவும் அனலாக் முறை மாடலிங் பற்றிய சிறந்த நுண்ணறிவைப் பெற முயற்சிக்கவும் நம் எடிட் 01 சப்க்கு வருவோம் இதை சேமித்து மூடுவோம் எனவே இது இங்கே சேர்க்கப்பட்டுள்ளது நாம் செய்ய வேண்டிய அடுத்த படி ஒரு பக் சிர் அதை நாம் உருவகப்படுத்த முடியும் நாம் இப்போது நோட் பேடைத் திறந்து DCDC இல் buck cir ஆக சேமிப்போம் எனவே நீங்கள் அதைப் பெற்றுள்ளீர்கள் சர் கட்டளைகளை உள்ளிடுவோம் எனவே பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட் ஒரு ஸ்பேஸ் டாட் ரேம் விட்டு 1 மைக்ரோ வினாடி 100 ms ஆரம்ப நிலைகளைப் பயன்படுத்தவும் டாட் பக் டாட் நெட் உள்ளிட்டவற்றைப் பயன்படுத்தி இந்தக் கோப்பைச் சேமிக்கவும் எனவே இப்போது பக் டாட் சிர் பக் டாட் ஸ்ச் போன்ற அனைத்து விஷயங்களும் உள்ளன நிகர பட்டியலை உருவாக்கி பின்னர் உருவகப்படுத்த வேண்டும் எனவே அதைச் செய்வோம் நீங்கள் டெர்மினல் சிடியில் இருந்து டிசிடிசிக்கு செல்லலாம் எனவே நீங்கள் அதைச் செய்தால் பக் டாட் நெட் உருவாகிறது அதைப் பாருங்கள் நாம்சொன்ன இந்த மாடல்களை நாம் பயன்படுத்துவோம் அதன் பிறகு நிகர பட்டியல் இங்கே வருகிறது இதுதான் நம்மிடம் உள்ளது எனவே இப்போது உருவகப்படுத்துவதற்கான நேரம் எனவே ஏற்றப்பட்ட ngSpice buck cir இல் உருவகப்படுத்துதலை இயக்கவும் உருவகப்படுத்துதல் இயங்குகிறது மற்றும் அனைத்தும் கிடைக்கும் மற்றும் நீங்கள் ப்லாட் செய்யலாம் எனவே ப்லாட் நாம் Vo என்று சொல்லலாம் எனவே இது 8 மற்றும் 9 வோல்ட்டுகளுக்கு இடையில் சென்று குடியேறும் வெளியீட்டின் கதைக்களம் பின்னர் நாம்புள்ளி 75 இன் டூட்டி சைக்கிளை கொடுத்துள்ளோம் நீங்கள் எப்படி ஒரு டூட்டி சைக்கிள் புள்ளி 7 5ஐ கொடுத்தீர்கள் திட்டவட்டத்தில் நீங்கள் புள்ளி 5 வோல்ட்களை இங்கே கொடுத்துள்ளீர்கள் என்பதை நினைவில் கொள்க நாம்நோட்பேடிற்கு செல்லலாம் என்று நமக்குத் தெரியும் மைனஸ் 1 புள்ளி 0 இலிருந்து பிளஸ் 1 புள்ளி 0 க்கு நகரும் முக்கோணம் நம்மிடம் உள்ளது என்பதை நாம்அறிவோம் 0 5 வோல்ட்டுகளில் த்ரெஷோல்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் த்ஷோல்டில் கொடுக்கப்பட்டுள்ளோம் எனவே இது 75 சதவீதமாக இருக்கும் எனவே உங்களுக்கு இது போன்ற ஒன்று இருக்கும் எனவே இது d 0 75 ஐக் கொண்டிருக்கும் எனவே இப்படித்தான் 75 சதவிகித வரி dVin க்கு சமமாக இருக்கும் எனவே இது 9 வோல்ட்டுகளாக இருக்கும் ஏனெனில் ஸ்விட்சில் உள்ள ட்ராப்கள் இவை ஐடியல் சுவிட்சுகள் அல்ல மற்றும் டையோடில் உள்ள ட்ராப்களை நீங்கள் 9 வோல்ட்டுகளை விட சற்று குறைவாகப் பெறுவீர்கள் எனவே அதனால்தான் ப்லாட்த்திட்டத்தில் கிளை என்ன என்பதை இங்கே பார்க்கலாம் கிளை ஏதேனும் இருந்தால் அவற்றின் மின்னோட்ட சிக்னல்கள் உங்களுக்குக் காணக் கிடைக்கின்றன மற்றும் இவை முனை மின்னழுத்தங்களாகும்

தற்போதைய சமிக்ஞைகளுடன் இவை அனைத்தும் நிலையற்றவை மற்றும் நிலையான நிலை இங்கு எங்காவது நிகழ்கிறது நீங்கள் இரண்டு சுழற்சிகளை எடுக்கலாம் ஆன் நேரத்தின் போது இன்டக்டர் மின்னோட்டம் உயர்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அது காந்த ரீதியாக சார்ஜ் செய்யப்படுகிறது மற்றும் இன்டக்டர் மின்னோட்டம் ஆஃப் நேரத்தில் குறைகிறது

நீங்கள் இவற்றுடன் விளையாட வேண்டும் ஏனென்றால் நாம்தன்னிச்சையான மதிப்புகளை வைத்துள்ளோம் கெபாசிட்டர் மதிப்பைக் குறைப்பதன் மூலம் இயக்கவியலை மேம்படுத்தலாம் மற்றும் சிற்றலை மின்னோட்ட மதிப்பைச் சரிசெய்வதற்கு எல் மதிப்புடன் விளையாடலாம் பின்னர் அதைச் சேமித்து என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் முயற்சி செய்யலாம் எனவே இதற்குத் திரும்பவும் அந்த கட்டளை வரிக்குத் திரும்புவதற்கு மேல் அம்புக்குறியைப் பயன்படுத்தி குறைந்தபட்சம் மீண்டும் உருவாக்கவும் பின்னர் ngSpice ரன் ப்லாட் த்திட்டத்திற்குச் செல்லவும் எனவே நீங்கள் மின்னோட்டத்தைப் பார்க்க விரும்புகிறீர்கள் என்று சொல்லலாம் எனவே தற்போதைய இயக்கவியல் மேம்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் முந்தைய வழக்கில் கெபாசிட்டர் 1000μF ஆக இருந்தபோது அது நிலையான நிலையை அடைந்தது

எனவே இந்த வழியில் நீங்கள் அளவுருக்களை மாற்றுவதன் மூலம் சுற்று பற்றி மேலும் அறிய முயற்சி செய்யலாம் மற்றும் பல்வேறு முக்கிய முனைகளின் மின்னோட்டங்கள் மற்றும் மின்னழுத்தங்கள் ஐ விட்டு அது உருவகப்படுத்துதலை நிறைவு செய்கிறது பூஸ்ட் மற்றும் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரின் விஷயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது சுவிட்சுகள் டையோடு மற்றும் இண்டக்டரின் நிலையை அந்தந்த டோபாலஜிகளுக்கு ஏற்ப மாற்றி நிகர பட்டியலை மீண்டும் செய்து பின்னர் உருவகப்படுத்துதலை இயக்க வேண்டும் பக் கன்வெர்ட்டருக்கு நாம் செய்ததை போலவே பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரிலும் அறியலாம் அதை உங்களிடம் விட்டு விடுகிறேன்